மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இது விரிவுரை 37 லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டெத்திலே நம்முடைய விவாதத்தை தொடருவோம் அதிலும் குறிப்பாக இன்று நாம் சொல்யூஷன் டெக்னிக்குகளை பற்றி பார்ப்போம் அதாவது காஸ் எலிமினேஷன் மெதேட் ஆகும் எனவே இந்த காஸ் எலிமினேஷனை பற்றி பேசுவோம் மற்றும் இந்த சிஸ்டெமெடிக் எலிமினேஷன் டெக்னிக்கின் மூலமாக சொல்யூஷனை பெறுவது எப்படி என்றும் பார்ப்போம் அதன் உதவியாக சொல்யூஷனின் கண்சிஸ்டென்சி பற்றியும் பேசுவோம் அதாவது சொல்யூஷனின் இருப்பு மற்றும் இல்லாதது குறித்து இந்த டெக்னிக்கின் உதவியுடன் சிஸ்டெதிற்கு சொல்யூஷன் உள்ளதா இல்லையா மற்றும் அது யுனிக் சொல்யூஷனா என்பதை அடையாளம் காண முடியும் இந்த எல்லா அடையாளங்களினாலும் நாம் காஸ் எலிமினேஷன் மெதேடை கொண்டு சரிபார்க்க முடியும் எனவே லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டெம் மற்றும் சொல்யூஷன் மெதட்கள் அல்லது மற்ற மெதட்கள் அதிலும் குறிப்பாக டிடெர்மினண்ட் மெதட்களை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க முடியும் அல்லது இதை கிராமேரின் விதி என்றும் சொல்வோம் எனவே இந்த டிடெர்மினண்ட் உதவியுடன் நாம் தீர்வை பெற முடியும் இது எப்பொழுது சாத்தியம் என்றால் நம்மிடம் யுனிக் சொல்யூஷனைக் கொண்ட ஒரு சிஸ்டெம் இருக்கும்போது மற்றும் அதே ஈக்குவேக்ஷன்களில் ஈக்குவேஷங்களின் எண்ணிக்கை என்பது தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் மற்றும் அந்த சிஸ்டெத்திற்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்கும் அந்த சூழலில் மெதட் ஆப் டிடெர்மினண்ட்டை பயன்படுத்தி சிறிய சிஸ்டெம் ஆஃப் ஈக்குவேஷன்களின் தீர்வை கண்டுபிடிக்க முடியும் நாம் இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெதடும் வைத்திருக்கிறோம் Ax b என்ற இந்த சிஸ்டெத்தை ஒரு முறை சால்வ் செய்தால் மேட்ரிக்சின் இன்வெர்ஸ் கிடைக்கும் எனவே இதிலிருந்து Ax b நாம் A 1 வைத்திருக்கும் போது xA 1b என்று எழுத முடியும் எனவே இந்த b ஆல் நாம் பெருக்கினால் x கிடைக்கும் எனவே மேட்ரிக்சின் இன்வெர்ஸ் நம்மிடம் இருந்தால் சிஸ்டெத்தின் சொல்யூஷனை எளிதாக எழுத முடியும் இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக பொதுவான சூழலில் காஸ் எலிமினேஷன் மெதடைப் பற்றி பேசுவோம் இங்கே நம்மிடம் எப்பொழுது யூனிக் சொல்யூஷன்கள் உள்ளதோ அப்பொழுது எண்ணிக்கையற்ற அநேக சொல்யூஷன்கள் இருக்கும் அல்லது சொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் எனவே இவை எல்லாவற்றையும் காஸ் எலிமினேஷன் டெக்னிக் இல்லாமலே நாம் கண்டுபிடிக்க முடியும் மேலும் நம்மிடம் மிக மிகப்பெரிய சிஸ்டெம் ஆஃப் ஈக்குவேஷன்கள் இருக்கும் பட்சத்தில் ஜகோபி மற்றும் காஸ் செடேல் மெதட்கள் போன்ற ஐடெரெட்டிவ் மெதட்கள் தீர்ப்பதற்காக உள்ளன எனவே நம்மிடம் உள்ள இந்த எல்லா மெதட்களும் டிடெர்மிநெண்ட் மெதட்கள் காஸ் எலிமினேஷன் இன்வெர்ஷன் மெதட்கள் என்பவைகள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் போதாவது அல்லது தோற்கும்போதாவது நாம் இந்த ஐடெரெட்டிவ் மெதட்களை எடுக்கிறோம் எனவே முதல் மூன்று மெதட்கள் டைரெக்ட் மெதட்களின் வகையிலே வரும் டைரெக்ட் மெதட்கள் என்பது இந்த டெக்னிக்குகளைப் பயன்படுத்தி சிஸ்டெத்தின் சரியான சொல்யூஷனை தேர்ந்தெடுப்பது ஆகும் ஆனால் ஐடெரேட்டிவ் மெதட்கள் என்பது கொடுக்கப்பட்ட சிஸ்டெம் ஆப் ஈக்குவேஷனின் தோராயமான சொல்யூஷனை கொடுக்கும் எனவே இந்த விரிவுரையில் டைரக்ட் மெதட்களில் மிகவும் பொதுவான வகையிலே காஸ் எலிமினேஷன் மெதட்டைப் பற்றிப் பேசுவோம் மேலும் இந்த டெக்னிக்கில் சில எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்களை பற்றியும் பேசுவோம் எனவே எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்கள் என்றால் எதைக் குறிக்கிறது எனவே மேட்ரிக்சின் i th மற்றும் j th ரோவை பரிமாற்றம் செய்துகொள்ள முடியும் சிஸ்டெம் ஆஃப் ஈக்குவேஷன்களுக்கு சென்றால் அதற்கு மேட்ரிக்ஸ் A வை எழுதுகிறோம் எனவே இந்த ரோவை மாற்றுவது வேறு ஒன்றுமில்லை ஆனால் எடுத்துக்காட்டாக இரண்டாம் ஈக்குவேஷனை முதல் இடத்தில் எழுதுவதும் முதல் ஈக்குவேஷனை இரண்டாம் இடத்திலும் எழுதுவது ஆகும் எனவே இது சொல்யூஷனைப் பற்றி எதுவும் இல்லை சரியாக எலிமெண்ட் ரோ ஆபேரேஷனின் அடிப்படையில் நாம் மேட்ரிக்சுடன் செய்வோம் அதாவது மேட்ரிக்சின் ஏதேனும் 2 ரோக்களை மாற்ற அல்லது பரிமாற்றம் செய்ய முடியும் இரண்டாவதை நாம் i thரோவுடன் பெருக்குகிறோம் என்றால் எந்த ரோவை ஒரு நான் ஸீரோ எண் லம்டா வோடு மற்றும் துல்லியமாக நம்மிடம் அந்த ஈக்குவேஷன்கள் உள்ளன என்பதற்கு சமம் மற்றும் நாம் ஏதேனும் ஈக்குவேஷன்களை ஒரு எண்ணால் பெருக்குவது மற்றும் சிஸ்டெத்தின் சொல்யூஷன் என்பது ஆபேரேஷனோடு Ri என்றே இருக்கும் எனவே மாட்ரிக்ஸ் இன் அடிப்படையில் இந்த ரோ ஆபேரேஷன் Ri பற்றி பார்த்தோம் இப்பொழுது i th ரோ என்பது லாம்டா மடங்கு Ri ஆக மாறுகிறது எனவே ஈக்குவேஷன் Ri லே ஒரு நான் ஸீரோ எண்ணை லாம்டா வோடு பெருக்கினோம் இங்கே லாம்டா மடங்கு j thரோ வுடன் i thரோ வைக் கூட்ட வேண்டும் எனவே நாம் என்ன செய்யலாம் நாம் j thரோவை ஒரு எண் லாம்டாவுடன் பெருக்க வேண்டும் மீண்டும் நான் ஸீரோ எண் லாம்டா ஏனெனில் லாம்டா 0 என்றால் இந்த Riயுடன் நாம் எதையும் கூட்டவில்லை எனவே லாம்டா மடங்கு j th ரோவை இந்த i th ரோவுடன் கூட்டுகிறோம் மற்றும் ஆபேரஷனின் அடிப்படையில் எழுதுகிறோம் இப்பொழுது Ri என்பது RiλRj ஆக மாறும் எனவே Ri னுடன் Rj வைக் கூட்டுகிறோம் எனவே R என்றால் ரோ ஆகும் i th ரோ என்பதுடன் இந்த லாம்டா மடங்கு j th ரோவை கூட்டுகிறோம் மற்றும் புதிய Ri என்பது வரும் இங்கே இவை எல்லாம் தான் எலிமெண்டரி ரோ ஆபேரேஷன்கள் நாம் இதை காஸ் எலிமினேஷன் மெதேடிற்கு பயன்படுத்த போகிறோம் இதை நாம் ஒரு எளிய எடுத்துக்காட்டின் உதவியோடு விளக்குவோம் அதன் பின்பு நம்முடைய அடுத்த விரிவுரையில் இன்னும் பொதுவான கணக்குகளைப் பார்ப்போம் நம்மிடம் 3 ஈக்குவேஷன்கள் உள்ளன x1x2x34 2x13x2x37 x12x23x39 முதலில் நாம் இந்த பார்மிலே இந்த ஈக்குவேஷனை எழுத வேண்டும் எங்கே நாம் இந்த ஈக்குவேஷன்கள் 4 7 9 இன் வலதுபுறத்தை பெரிதாக்குகிறோம் எனவே நான் வலதுபுறத்தை அடிப்படையில் துல்லியமாக காஸ் எலிமினேஷன் மெதேடில் செய்கிறோம் மற்றும் இடதுபுறத்திலேயும் ஈக்குவேஷன்களின் மூலம் நேராக அதையே செய்வோம் எனவே நாம் புரிந்துகொள்வதற்கு எளிதான இந்த காஸ் எலிமினேஷன் என்பது மிக மிக சிக்கலானது ஆனால் அது வேரியபிள்களை ஒரு முறையான வழியில் நீக்குவதே ஆகும் எனவே இங்கே முதலில் அது தான் முதல் படி அதாவது இந்த ஒருங்கிணைந்த மேட்ரிக்சை அல்லது இந்த பார்மில் பெரிதாக்கப்பட்ட மேட்ரிக்சை எழுதவேண்டும் எனவே நம்மிடம் உள்ள கோ எஃப்பிஷியெண்ட் மேட்ரிக்சை நாம் மேட்ரிக்ஸ் A என்று எழுதிக்கொள்வோம் எனவே ஈக்குவேஷன்களின் சிஸ்டெம் என்பது Ax b என்ற ஃபார்ம் ஆகும் எனவே இந்த b என்பது இந்த சூழலில் 4 7 9 என்றாகும் எனவே இந்த 2 மேட்ரிக்ஸ்கள் a மற்றும் b ஆகியவை அடிப்படையிலே எல்லா தகவல்களையும் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்களின் சிஸ்டெத்திலே உள்ளடக்கி இருக்கும் மற்றும் நாம் பெரிதாக்கப்பட்ட மேட்ரிக்சிலே a யை இங்கே திரட்டுகிறோம் எனவே இது துல்லியமாக A 1 1 1 2 3 1 1 2 3 மற்றும் இந்த b என்பது இங்கே அதே மேட்ரிக்சுடன் கூடுதல் காலமாக பெரிதாக்கப்பட்டுள்ளது எனவே இதை பெரிதாக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் என்று அழைக்கிறோம் எனவே இங்கே நாம் என்ன செய்கிறோமென்றால் ஈக்குவேஷன்களை கொண்ட இடதுபுறத்தை நான் சொல்லுகிறபடி ஈக்குவேஷன்களைக் கொண்டுள்ள எல்லாவற்றையும் இந்த மேட்ரிக்ஸின் பார்மில் மாற்றுவோம் மற்றும் இது தான் காஸ் எலிமினேஷன் டெக்னிக் என்று அழைக்கப்படுகிறது இங்கே நாம் என்ன செய்கிறோமென்றால் ஈக்குவேஷன் எண் 1 ன் மூலம் நாம் இந்த x1வேரியபிளை ஈக்குவேஷன் 2 இலிருந்து நீக்க முயற்சிக்கிறோம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஈக்குவேஷன் 1 ஐ 2 ஆல் பெருக்கி இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் எண் 2 இலிருந்து கழிக்க வேண்டும் R2R2 2R1 R3R3 R1 x1x2x34 x2 x3 1 x22x35 b4 1 5 R3R3 R2 x1x2x34 x2 x3 1 3x36 b4 1 6 Solution x32 x2 121 x14 1 21 மற்றும் இப்பொழுது அடுத்த ஒன்று நம்மிடம் இங்கே இந்த குறைந்த சிஸ்டெம் இருக்கிறது அல்லது அதற்கு தொடர்புடைய பெரிதாக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் இருக்கிறது மற்றும் இப்பொழுது இது தான் நாம் காஸ் எலிமினேஷனில் செய்ய வேண்டிய ஒரு படியாகும் பெரிதாக்கப்பட்ட மேட்ரிக்ஸில் ஆரம்பித்து எகோலன் ஃபார்ம் எனப்படுகின்ற பார்மிற்கு குறைக்க வேண்டும் எனவே இந்த கலந்துரையாடலை நம்முடைய அடுத்த விரிவுரையிலே எகோலன் ஃபார்ம் என்பது சரியாக என்ன என்பதை பற்றி நாம் தொடருவோம் b4 1 6 எனவே இந்த சூழலில் தோராயமாக பேசினால் இந்த எகோலன் ஃபார்ம் கிடைத்துள்ளதா என்று பார்க்க வேண்டும் எனவே எப்பொழுதும் எகோலனிற்கு இந்த படி போன்ற அமைப்பு இருக்கும் எனவே இங்கே சிலது நான் ஸீரோவாகவும் எல்லாம் ஸீரோவாகவும் மற்றும் இங்கேயும் எல்லாம் 0 மற்றும் இங்கேயும் எல்லாம் 0 மற்றும் இடதுபுறமும் 0 ஆகும் எனவே சிஸ்டெத்தின் எகோலன் ஃபார்ம் நம்மிடம் இருக்கிறது நாம் ஒரு விசை இந்த எகோலன் பார்மை பெற்றுவிட்டால் சொல்யூஷனையும் மிகவும் எளிதாக பெற்றுவிடலாம் எனவே ஈக்குவேஷன்களைக் கொண்டு சொல்யூஷனைப் பெறுவது எப்படி என்று முதலில் பார்ப்போம் எனவே சொல்யூஷன் என்பது கடைசி ஈக்குவேஷனிலிருந்து இருக்கும் நாம் நேராக நம்முடைய x3 ஐ எழுதுவோம் x32 x2 1x31 x14 x2 x31 காஸ் எலிமினேஷனின் அடிப்படையில் நாம் என்ன சொல்வோம் நாம் இதை பேக் சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்வோம் அதாவது மூன்றாவது படியாகும் எனவே முதற்படி என்னவென்றால் உங்களுடைய மேட்ரிக்ஸில் இதைப் போடுவது மற்றும் வலது புற வெக்டரை இந்த பெரிதாக்கப்பட்ட மேட்ரிக்ஸில் போடுவது ஆகும் இரண்டாவது என்னவென்றால் இந்த ரோ ஆபரேஷன்களை செய்வதன் மூலம் இந்த எகோலன் பார்மிற்கு குறைப்பது ஆகும் காஸ் எலிமினேஷனின் கடைசி படி என்னவென்றால் சிஸ்டெத்தின் சொல்யூஷன் கிடைக்கும் பேக் சப்ஸ்டிடியூஷனிற்கு திரும்ப செல்வதாகும் எனவே பேக் சப்ஸ்டிடியூஷனை நாம் இங்கே கீழிருந்து தொடங்குவோம் 3x36 ஆகும் எனவே கடைசி ஈக்குவேஷன் ஆம் இது தான் கடைசி ஈக்குவேஷன் 3x36 என்பதாகும் நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் இதற்கு தொடர்புடையது என்னவென்றால் இடதுபுறம் கொடுக்கபட்டுள்ள சிஸ்டெம் ஆப் ஈக்குவேஷன்கள் ஆகும் எனவே ஐஎன்ஜி நம்மிடம் 3x36 உள்ளது அதாவது x3 என்பது இங்கே 2 ஆகும் மற்றும் இந்த x3 என்பது தெரிந்தது தான் மற்றும் நாம் இப்பொழுது இதிலிருந்து படிப்படியாக செல்வோம் எனவே இந்த ஈக்குவேஷனிலிருந்து நமக்கு x 2 வேரியபிள் கிடைக்கும் ஆகவே x2 1x31 ஈக்குவேஷனின் எகோலன் ஃபார்ம் இருக்கும் பட்சத்தில் இந்த பேக் சப்ஸ்டிடியூஷனின் மூலம் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் இன்னும் இங்கே சில கவனிக்க வேண்டிய கருத்துகள் இருக்கின்றன மற்றும் அவைகளை அடுத்த விரிவுரையில் மீண்டும் ஆராய்வோம் நாம் எதை கவனித்தோம் நம்மிடம் சிஸ்டெத்தின் யுனிக் சொல்யூஷன் இருக்கிறது நமது சிஸ்டெத்தின் சொல்யூஷனை 112 ஆக கிடைத்திருக்கிறது மற்றும் இது தான் சிஸ்டெத்தின் யுனிக் சொல்யூஷன் ஆகும் நாம் வேறு எந்த சாத்தியங்களையும் பார்க்கவில்லை நேராக ஈக்குவேஷன்களிலிருந்து தீர்வைப் பெறுகிறோம் ஆனால் நாம் இங்கே இந்த முதல் ரோ அல்லது முதல் காலத்தில் உள்ள எண்களை அறிமுகப்படுத்த போகிறோம் இவை பைவட் எலிமெண்ட்கள் என்று அழைக்கப்படும் இது பைவட் எலிமெண்ட் எனப்படும் மற்றும் பைவட் எலிமெண்ட் எப்பொழுதும் நான் ஸீரோ எலிமெண்ட்டாக இருக்கும் மற்றும் இதற்கு கீழே எல்லாம் 0 வாக இருக்க வேண்டும் மற்றும் இப்பொழுது இங்கே நாம் அடுத்த ரோவிற்கு அல்லது அடுத்த காலத்திற்கு வரும் பொழுது இந்த எண் மீண்டும் பைவட் ஆகும் ஏனென்றால் இங்கே எல்லாம் 0 ஆகும் மற்றும் இடதுபுறமும் 0 ஆகும் மற்றும் இந்த துணை மாட்ரிக்ஸிலும் எல்லாம் 0 ஆகும் அடுத்ததிற்கு செல்லும்போது இதுவும் பைவட் எலிமெண்ட் ஆகும் ஏனென்றால் இது ஒரு நான் ஸீரோ மற்றும் 0 விற்கு இடதுபுறம் எல்லாம் இருக்கிறது மற்றும் இங்கே எதுவும் இல்லை ஏனென்றால் அந்த மாட்ரிக்ஸ் என்பது 33 ஆகும் எனவே இந்த நான் ஸீரோ எலிமெண்ட்கள் உட்பட இந்த எல்லா பைவட்களும் பைவட் எனப்படும் ஏனெனில் அவை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இப்பொழுது சொல்யூஷனின் கன்சிஸ்டென்சி என்பதைப் பற்றியும் சொல்யூஷனின் இருப்பை பற்றியும் இல்லாதது பற்றியும் கலந்துரையாடுவோம் எனவே நாம் இங்கே பைவட்களின் எண்ணிக்கையை எழுதினால் இங்கே நாம் எத்தனை பைவட்களை வைத்திருக்கிறோம் நம்மிடன் ஒரு பைவட் இருக்கிறது நம்மிடம் 2 பைவட்கள் இருக்கிறது நம்மிடம் 3 பைவட்கள் இருக்கிறது நம்மிடம் 3 பைவட்கள் நம்முடைய சிஸ்டெத்தில் இருக்கிறது நம்முடைய மாட்ரிக்ஸில் நம்முடைய பெரிதாக்கப்பட்ட மாட்ரிக்ஸில் இருக்கிறது எனவே பைவட்களின் எண்ணிக்கை என்பது தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கிறது எத்தனை தெரியாதவைகள் நம்மிடம் இருக்கிறது மூன்று தெரியாதவைகள் x1 x2 x3 எனவே இந்த பைவட்களின் எண்ணிக்கை என்பது தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் அதன்பின்பு சரியாக யூனிக் சொல்யூஷன் இருக்கும் இது தான் யூனிக் சொல்யூஷனின் சூழல் ஏனெனில் நம்முடைய பைவட்களின் எண்ணிக்கை தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் அல்லது இப்படியாக சொல்லலாம் ஒவ்வொரு காலமும் இணையாக இருப்பதால் ஒவ்வொரு காலமும் ஒரு வேரியபிளோடு தொடர்புடையதாக இருக்கும் எனவே முதலாவது x1க்கு தொடர்புடையதாக இருக்கும் இது x2க்கு தொடர்புடையதாக இருக்கும் இது x3க்கு தொடர்புடையதாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு நினைவிருந்தால் நாம் இந்த Ax b அதாவது இந்த பெருக்கல் இங்கே இந்த காலத்தில் இங்கே 1 0 0 x1 ஆல் பெருக்கப்படும் மற்றும் இரண்டாவது x2வால் பெருக்கப்படும் மூன்றாவது காலம் x3யால் பெருக்கப்படும் எனவே இந்த முதல் காலம் இங்குள்ள x1னுடன் தொடர்புடையது இது x2 வுடன் இது x3 யுடன் எனவே I இன் எண் என்பது ஒவ்வொரு காலமும் ஒரு பைவட்டை உடையது ஒவ்வொரு காலமும் ஒரு பைவட்டை உடையது என்றால் அந்த சூழலில் சொல்யூஷன் என்பது யூனிக் சொல்யூஷனாக இருக்கும் எனவே கொஞ்சம் அதிகமாக பைவட்டுகளைப் பற்றியும் ஆராயப் போகிறோம் மற்றும் இங்கே இந்த கருத்தின் மிக மிக அடிப்படையான அறிமுகம் ஆகும் நாம் வெறும் 3 ✕ 3 மாட்ரிக்ஸை மட்டும் கருத்தில் கொள்வோம் எனவே நம்முடைய அடுத்த விரிவுரையில் இந்த பைவட்டுகளைப் பற்றியும் எகோலன் ஃபார்மைப் பற்றியும் பேசுவோம் எடுத்துக்காட்டு 2 க்கு போனால் நாம் எடுத்துக்காட்டை இப்பொழுது மாற்றி விட்டோம் b4 7 9 எனவே நாம் ஏற்கனவே செய்த அடிப்படை மாற்றங்களை செய்யும்போது இந்த பெரிதாக்கப்பட்ட மாட்ரிக்ஸ் என்பது இந்த பார்மை எடுக்கும் ஏனென்றால் மாட்ரிக்ஸில் சிறிய மாற்றம் தான் நடக்கிறது இதனால் தான் ரோவில் உள்ள எலிமெண்ட்டை 0 வாக மீண்டும் மாற்ற முயல்வோம் அது என்னவென்றால் நாம் ரோ 1 ன் இரு மடங்கை இந்த ரோ விலிருந்து கழிக்க வேண்டும் எனவே இது சரியாக இப்படி எழுதப்பட்டுள்ளது R2R2 2R1மற்றும் R3R3 R1 4 1 5 R3R3 R2 4 1 6 எனவே இதை எகோலன் பார்முக்கு குறைக்கும்போது கொடுக்கப்பட்ட சிஸ்டெம் என்பது சீராக இல்லை என்பதை நம்மால் உணர முடியும் சீராக இல்லை என்பது மீண்டும் எதை உணர்த்துகிறது என்றால் அதற்கு தீர்வு இல்லை என்பதை உணர்த்துகிறது இதற்கு இங்கு தீர்வு இருக்க முடியாது எனவே இதை எகோலன் பார்முக்கு குறைக்கும்போது சிஸ்டெத்திற்கு தீர்வு இல்லை என்பதை நம்மால் கவனிக்க முடியும் ஏனென்றால் கடைசி ஈக்குவேஷனிலிருந்து நமக்கு 0 என்று கிடைக்கும் எனவே நாம் இதை கவனிப்பதின் மூலம் நாம் இப்படியாக ஒரு முடிவிற்கு வரலாம் கொடுக்கப்பட்ட இந்த சிஸ்டெத்திற்கு தீர்வு இல்லை மற்றும் வேறு விதமாக கூறினால் பைவட்டுகளின் அடிப்படையில் வலது ஓர காலத்தில் ஒரு பைவோட் இருக்கிறது ஏனென்றால் இப்பொழுது இந்த பைவோட் இங்கே இருக்கிறது மற்றும் இது தான் இரண்டாம் வரிசையில் அல்லது இரண்டாம் காலத்தில் உள்ள பைவோட் ஆகும் மூன்றாம் வரிசையில் பைவோட் இல்லை ஏனென்றால் இது பைவோட்டாக இருக்க முடியாது ஏனெனில் இது ஒரு 0 எலிமெண்ட் ஆகும் பைவோட் என்பது ஒரு நான் ஸீரோ எலிமெண்டாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே இந்த எண்ணைப் பார்க்கும்போது இது பைவோட் ஆகும் எனவே இது 0 விற்கு இடதுபுறத்திலுள்ள எல்லாவற்றையும் திருப்திபடுத்தும் மற்றும் கீழே எதுவும் இல்லை இங்கே நம்மிடம் இது இருக்கிறது வலது ஓர காலத்தில் ஒரு பிவோட் உள்ளது இது சரியாக சீராக இல்லாத சூழல் அல்லது சிஸ்டெத்திற்கு தீர்வு இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால்இந்த வலது பக்க ஓரத்தில் ஒரு பைவோட் உள்ளது இப்படி நடக்க கூடாது பைவோட் என்பது இங்குள்ள பிரதான மாட்ரிக்ஸில் இருக்க வேண்டும் வலதுபுற வெக்டர் b க்கு தொடர்புடைய வலதுஓர காலத்தில் இருக்க கூடாது எனவே இந்த சூழலில் தீர்வு இல்லை மற்றும் ஈக்குவேஷன்கள் சீரானதாக இல்லை அதனால் தீர்வு இல்லை இப்பொழுது மீண்டும் சற்று மாற்றப்பட்ட மூன்றாவது எடுத்துக்காட்டுக்கு செல்வோம் b4 7 3 இங்கே ஆனால் நாம் R2R2 2R1 மற்றும் R3R3 R1 என்ற இதே ஆப்பெரேஷன்களை செய்வோம் ஏனென்றால் ஈக்குவேஷன் 2 மற்றும் 3 இலிருந்து x1ஐ அகற்றுவதே நோக்கம் 4 1 1 எனவே இப்படி செய்வதன் மூலம் அதன்பின்பு மேலும் மீண்டும் அதே ஆப்பெரேஷன் ஏனென்றால் இந்த ஈக்குவேஷன் 1 என்றால் இந்த வரிசை 2 அல்லது இங்கே இந்த வரிசை 3 இல் எலிமெண்ட் 1 இல் உள்ள ஈக்குவேஷனிலிருந்து விடுபட வேண்டும் எனவே நாம் கழிக்கவேண்டும் எனவே R3R3 R2 என்பது ஒரு வழியில் கிடைக்கும் இங்கே நமக்கு 0 கிடைக்கும் இங்கேயும் 0 மற்றும் 0 4 1 0 இப்பொழுது இது முந்தைய சூழலிலிருந்து வித்தியாசமானது 0 6 என்பதைப் போன்று எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை கடைசி ஈக்குவேஷன் முழுவதும் 0 என்று கிடைக்கிறது எனவே 0 0 அதில் பிரச்சனை இல்லை அல்லது வேறுவிதமாக கூறினால் இங்கே உள்ள கடைசி காலத்தில் பிவோட் இல்லை ஏனென்றால் நம்முடைய பைவோட்டில் பைவோட் எலிமெண்ட்கள் என்ன வெக்டர் மற்றும் மாட்ரிக்ஸ்களின் பல பண்புகளை பற்றி விவாதிப்பதில் இவை மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன எனவே இங்கே பைவோட் என்பது முழுவதும் 0 ஆகும் மற்றும் எதுவும் மீதம் இல்லை இப்பொழுது வலதுபுறத்திற்கு வருவோமென்றால் இது தான் பைவோட் இது இங்கே பைவோட் இல்லை ஏனென்றால் இடதுபுறத்தில் நான் ஸீரோ எலிமெண்ட் இருக்கும் எனவே பிவோட்டுக்காக இடதுபுறத்திலும் கீழிலும் 0 ஆக இருக்க வேண்டும் மற்றும் இடதுபுறத்தில் உள்ள எல்லாம் 0 ஆக இருக்க வேண்டும் எனவே நம்மிடம் இந்த பைவோட் இங்கே இருக்கிறது இந்த உறுப்பு பைவோட்டாக நம்மிடம் இருக்கிறது மற்றும் காளம் எண் 3 மற்றும் வரிசை எண் 3 இல் எந்த பைவட்டும் நம்மிடம் இல்லை எனவே பிரச்சனை இல்லை எனவே வலது ஓரத்தில் காளத்தில் எந்த பைவோட்டும் இருக்காது ஆகவே சிஸ்டெம் சீராக இருக்கிறது எனவே இந்த சிஸ்டெம் சீரானது என்றால் நம்மிடம் தீர்வுகள் இருக்கும் இந்த சூழலில் ஈக்குவேஷன்கள் சீராகவும் பைவோட்களின் எண்ணிக்கை தெரியாதவைகளின் எண்ணிக்கையை விட குறைந்தது என்று பார்க்கிறோம் எனவே இந்த சூழலில் நமக்கு 2 பைவோட்கள் மற்றும் மூன்று தெரியாதவைகள் கிடைத்திருக்கின்றன எனவே இது தான் அந்த சூழல் எங்கே எண்ணிமுடியாத பல தீர்வுகள் இருக்கின்றன ஏனென்றால் யூனிக் சொல்யூஷன்களின் சூழலில் பைவோட்களின் எண்ணிக்கை என்பது தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் நம்மிடம் எண்ணற்ற பல தீர்வுகள் இருக்கும் இந்த எண்ணற்ற பல தீர்வுகள் இருக்கும் பட்சத்தில் அதைத் தீர்க்க நாம் மிகவும் முறையான அணுகுமுறையை கையாள வேண்டும் எனவே இந்த காலத்தில் ஒரு பைவோட் இருக்கும் இந்த காலத்தில் ஒரு பைவோட் இருக்கும் மூன்றாம் காலத்தில் பைவோட் இருக்காது மற்றும் நான் இதை சொல்லும்போது நாம் இது x1 க்கு தொடர்புடையதாக இருக்கும் இது x2 க்கு தொடர்புடையதாக இருக்கும் மற்றும் இது x3 க்கு தொடர்புடையதாக இருக்கும் என்று சொல்வோம் எனவே இங்கே x3க்கு தொடர்புடைய மூன்றாம் காலத்தில் பைவோட் இல்லை இந்த x3ஐ நாம் ஃப்ரீ வேரியபிள் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் இந்த x3க்கு தொடர்புடைய காலத்தில் பைவோட் இல்லை மற்றும் நாம் இதை ஃப்ரீ வேரியபிள் என்று அழைக்கிறோம் ஃப்ரீ என்றால் நமக்கு தேவையானதை நாமே தேர்ந்தெடுப்பது ஆகும் எனவே இது சரியாக இந்த புள்ளி இங்கே எண்ணற்ற பல தீர்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் ஏனென்றால் இது ஒரு ஃப்ரீ வேரியபிள் ஆகும் எனவே நமக்கு தேவையான எதை வேண்டுமென்றாலும் நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் மற்றும் இதைத் தான் நாம் இப்பொழுது செய்ய போகிறோம் எனவே இங்கு பைவோட்களின் எண்ணிக்கை என்பது தெரியாதவைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கிறது ஏனென்றால் இங்கே 2 பைவோட் மற்றும் 3 தெரியாதவைகள் இருக்கின்றன ஃப்ரீ வேரியபிள்களின் எண்ணிக்கை என்பது துல்லியமாக இடதுபுறம் உள்ளது ஆகும் ஏனென்றால் இது இங்கே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது நம்மிடம் உள்ள பைவோட் x2 விற்கு ஒரு பைவோட் உள்ளது ஆனால் x3 க்கு பைவோட் இல்லை எனவே இது ஒரு ஃப்ரீ வேரியபிள் ஆகும் எனவே ஃப்ரீ வேரியபிள்களின் எண்ணிக்கை என்பது n r என்பதாகும் எனவே n என்பது அங்கே உள்ள காலத்தின் எண்ணிக்கை ஆகும் இங்கே இந்த பிரதான மேட்ரிக்ஸில் a அல்லது தெரியாதவைகளின் எண்ணிக்கை மற்றும் மைனஸ் இந்த r என்பதுபைவோட்களின் எண்ணிக்கை ஆகும் இந்த பெயரை நாம் பைவோட்களின் எண்ணிக்கைக்கு கொடுக்கிறோம் எனவே இப்பொழுது நம்மிடம் என்ன இருக்கிறது நம்மிடம் இந்த ஃபார்மில் குறைக்கப்பட்ட சிஸ்டெம் இருக்கிறது எங்கே x3 என்பதை ஃப்ரீ வேரியபிள் என்று குறிக்கின்றோம் அதன் பின்பு நாம் இந்த x3 ஐ தேர்வு செய்கிறோம் மற்றும் சில என்பது ரியல் நம்பர் ஆகும் அதன்பின்பு நம்மிடம் x3இருக்கும்போது ஈக்குவேஷன் 2 இலிருந்து நமக்கு x2 கிடைக்கும் ஏனெனில் இவை தான் டிபெண்டெண்ட் வேரியபிள்களாக இப்பொழுது இருக்கிறது x1 x2 x3 5 1 0 α 2 1 1 x3α x2 1α x15 2α இது தான் Ax0 என்பதின் சொல்யூஷன் ஆகும் மற்றும் இது தான் நல் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் மற்றும் இதைப்பற்றி நாம் பின்பு பேசுவோம் ஆனால் Ax0என்பதின் சொல்யூஷன் ஒரு மிகவும் குறிப்பிட்ட ஒரு அமைப்பிலே இருக்கும் இங்கே நாம் ஒருமுறை சொல்யூஷன் எழுதி இருந்ததை பார்க்கிறோம் இதற்கு இரண்டு காம்போனெண்ட்கள் இருக்கின்றன ஒன்று இந்த ஆல்ஃபா இல்லாமல் மற்றொன்று ஆல்ஃபாவுடன் மற்றும் இந்த பகுதி இங்கே 2 1 1 என்பது சரியாக Ax0என்பதை உறுதிப்படுத்தும் இது x 0 என்பதை உறுதிப்படுத்தினால் ஆல்ஃபா தடவை இது Ax0 என்பதையும் உறுதிப்படுத்தும் ஏனெனில் ஆல்ஃபா என்பது கான்ஸ்டண்ட்டே ஆகும் x என்பது Ax0 என்பதை உறுதிப்படுத்தினால் A × x என்பது Ax0என்பதையும் உறுதிப்படுத்தும் இது தான் இந்த Ax0 என்பதின் சொல்யூஷன் ஏனென்றால் ஒவ்வொரு அல்பாவிற்கும் இங்கே அநேக சொல்யூஷன்கள் இருக்கின்றன அல்பாவிற்கு நாம் 1 எடுக்கலாம் 2 எடுக்கலாம் 1 5 எடுக்கலாம் எது வேண்டுமானாலும் எடுக்கலாம் எனவே இது சரியாக Ax0 என்பதின் சொல்யூஷன் ஆகும் நாம் பின்னர் இங்கே வருவோம் இது a வின் நல் ஸ்பேஸ் என்று அழைக்கப்படும் எனவே நல் ஸ்பேஸ் என்பது வேறு ஒன்றுமில்லை இந்த Ax0 என்பதின் எல்லா சொல்யூஷன்களும் சேர்ந்தது தான் நல் ஸ்பேஸ் ஆகும் இங்கே இந்த கான்ஸ்டண்ட் பகுதி ஆல்ஃபா இல்லாமல் இருக்கிறது இது தான் அந்த கொடுக்கப்பட்ட சிஸ்டெம் Ax0 என்பதின் குறிப்பிட்ட சொல்யூஷன் அல்லது Ax என்பது b க்கு சமமாகும் எனவே இந்த 5 1 0 என்பது நமது ஈக்குவேஷன்களை திருப்திபடுத்தும் மற்றும் இந்த 2 1 1 அல்லது எந்த எண்ணை கொண்டாவது பெருக்கினால் இது Ax0 என்பதை திருப்திபடுத்தும் கொடுக்கப்பட்ட சிஸ்டெத்தை ஒத்திருப்பது தான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டெம் ஆஃப் ஈக்குவேஷன்கள் ஆகும் எனவே ஹோமோஜீனியஸ் என்பது வலதுபுறம் நாம் 0 என்று அமைத்துக்கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு சிறப்பான அமைப்பு மற்றும் நாம் இதைப் பற்றி பின்னர் பேசுவோம் எப்பொழுதும் உங்களிடம் x இருக்கும் மற்றும் xpஎன்பதை எழுதுவோம் எனவே நாம் வலதுபுறத்தை 0 என வைத்தால் ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷன் என்பது கொடுக்கப்பட்ட சிஸ்டெம் ஹோமோஜீனியஸ் சிஸ்டெத்தின் சொல்யூஷன் ஆகும் மற்றும் இந்த ஹோமோஜீனியஸ் சிஸ்டெத்தை வைத்திருந்தால் 2 1 1 என்பது திருப்திபடுத்துமா என்று ஒருவரால் எளிதாக சரி பார்க்கமுடியும் அதாவது வலதுபுறம் 0 என்பதாகும் எனவே இது 2 1 1 இங்கே 2 1 1 ஆகும் எனவே இது 0 விற்கு சமமாகும் அது திருப்திபடுத்தும் எனவே இது அந்த எல்லா 3 ஈக்குவேஷன்களையும் திருப்திபடுத்தும் இந்த பகுதி மற்றும் எந்த எண்ணையும் இத்துடன் பெருக்கினால் அது பாதிக்காது ஏனென்றால் வலது புறம் 0 ஆகும் எனவே இந்த பகுதி சரியாக Ax0 என்பதின் சொல்யூஷன் ஆகும் இதற்கு ஒத்த Ax என்பது b ஈக்குவேஷனுக்கு சமமாக இருக்கும் எனவே இந்த பகுதி இங்கே Ax0 க்கு ஒத்ததாகும் மற்றும் இந்த ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷனுக்கு சரியாக இந்த Ax என்பது b ஈக்குவேஷனுக்கு சமமாக இருக்கும் ஆகவே இதற்கு மேல் நம்முடைய அடுத்த விரிவுரையில் காண்போம் எலிமினேஷன் டெக்னிக்கில் உள்ள மிகவும் அடிப்படையான முன்னுரையை நாம் பார்த்தோம் அதிலும் குறிப்பாக எகோலன் பார்மில் குறைந்தபட்சமாக 3 பை 3 சிஸ்டெம் மற்றும் இந்த எகோலன் ஃபார்ம் மூலமாக சொல்யூஷனைப் பற்றியும் சொல்யூஷனின் கண்சிஸ்டென்சி மற்றும் இன்கன்சிஸ்டென்சி பற்றியும் பேசினோம் எனவே இந்த எல்லா யூனிக் சொல்யூஷனிலும் எகோலன் பார்மின் உதவியோடு எண்ணமுடியாத அளவு அதிக சொல்யூஷன்களை விவாதிக்க முடியும் இது தான் நான் விரிவுரைக்காக பயன்படுத்திய குறிப்புகள்